இந்தக் காணொளியை இப்பொழுது தொடங்குவோம் இது கணக்குகள் பற்றிய மற்றொரு காணொளியாக இருக்கும் கடைசி காணொளியில் நாம் ஒரு வளையத்தில் சிர்மங்களை பற்றிய ஒரு கணக்கை செய்து இருந்தோம் வெட்டு கணம் பற்றி பேசினோம் இரண்டு சீர்மங்களின் வெட்டு கணம் ஒரு சிரமமாகும் எனக் காண்பித்தோம் சேர்ப்பு கணம் பொதுவாக ஒரு சீர்மமல்ல என்றும் மேலும் IJ என்ற புதிய சீர்மத்தை வரையறுத்துள்ளோம் இது ஒரு சீர்மமாக இருக்கும் இப்போது இரண்டு சீர்மங்களின் பெருக்கல் பற்றி பேச விரும்புகிறேன் அதாவது I வை வரையறுக்க விரும்புகிறேன் அது பின்வருமாறு இருக்கும் இந்த அமைப்பு IJ என்பதை வரையறுப்பதற்கு முன்பே I மற்றும் J ஆகியவை சீர்மங்கள் என்று எடுத்துக் கொள்வோம் R என்ற ஒரு வளையத்தில் I பெருக்கல் J என்ன என்று வரையறுப்பேன் I J என்பதை வழக்கமாக IJ என எழுதுகிறேன் என்ற இந்த வடிவத்தில் உள்ள உறுப்புகளின் கூட்டுத் தொகை ஆகும் இது IJ க்கு சமமாக இருக்கும் என்று எழுதுகிறேன் என்பதை n உறுப்புகள் வரை மட்டுமே எடுக்க விரும்புகிறோம் ஏனென்றால் ஒரே நேரத்தில் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான உறுப்புகளை மட்டுமே கூட்ட முடியும் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் ஒரு உதாரணத்திற்காக உறுப்புக்கள் என்ற வடிவத்தில் எடுத்துக்கொள்கிறேன்இவை IJ ன் உறுப்புகள் I இன் உறுப்புகளை எடுத்துக்கொள்கிறேன் மற்றும் J இன் உறுப்புகளை எடுத்துக்கொள்கிறேன் அவற்றைப் பெருக்கி பின்னர் இதைப் பெறுவதற்கு அவற்றை ஒன்றாக இணைக்கிறேன் இதை இந்த வழியில் வரையறுக்க அதாவது I ல் உறுப்புகளையும் J ன் உறுப்பினரையும் பெருக்கி கூட்டுவதன் மூலம் இதை நாம் பெற முடியும் என்ற இந்த வழிமுறை முக்கியத்துவம் வாய்ந்தது உறுப்புகளின் இரண்டு சீர்மங்களில் இருந்தும் ஒரு உறுப்பை எடுத்து ஒரே ஒருமுறை பெருக்குவதன் மூலம் நாம் சீர்மங்களை பெறமுடியாது இப்போது நான் இதை இவ்வாறு வரையறுக்கிறேன் I Jஎன்பது R இன் சீர்மமாகும் என்பதைக் காட்ட விரும்புகிறேன் இது உண்மையில் மிகவும் எளிது இது ஏன் ஒரு சீர்மம் IJ கூட்டல்லை பொருத்து மூடிய பண்புடையது ஏனெனில் நீங்கள் இதுபோன்ற இரண்டு விஷயங்களை எடுத்துக் கொண்டால் என ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லுவோம் இது IJ ன் உறுப்பு மற்றும் இன்னொரு உறுப்பை எடுத்துக்கொள்வோம் இதன் கூட்டல் IJ இன் மற்றொரு உறுப்பு ஆகும் சில வெளிப்படையாகவே I J யில் இருக்கும் I J என்றால் என்ன இது இந்த வடிவத்தின் வரையறுக்கப்பட்ட கூட்டுத்தொகை ஆகும் இந்த இரண்டு வடிவங்களை கூட்டினாலும் நமக்கு ஒரு வரையறுக்கப்பட்ட கூட்டுத் தொகையை கிடைக்கும் ஆகவே இது I J இருக்கும் நீங்கள் ஏதேனும் ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக் கொண்டாள் மேலே சொன்ன வடிவத்தில் இல்லாமல் நீங்கள் ab cd போன்ற உறுப்புகளையும் IJ எடுத்திருந்தால் நாம் K என்பது ab வடிவத்தை உடைய உறுப்புகளின் கணமாக எடுத்துக்கொள்வோம் இங்கு a என்பது I யில் உள்ளது b என்பது J யில் உள்ளது என எடுத்துக் கொள்வோம் இப்பொழுது K பொதுவாக மூடிய பண்பு இல்லாமலும் இருக்கலாம் இந்த ஒரு மேற்குறிப்பு மட்டுமே கூறுவேன் இப்பொழுது ஒரு உதாரணத்தை உருவாக்கலாம் பின்னர் இதைப் பற்றி நான் பேசுவேன் ஆனால் நீங்கள் வளையங்களை பற்றி சிறிது யோசித்தாள் ஒரு உதாரணத்தைக் காணலாம் நீங்கள் ஒரு உறுப்பின் பெருக்கலை எடுத்துக் கொண்டால் அது மூடிய பண்பு அற்றதாக இருக்கும் ஏனென்றால் நீங்கள் ab cd ஐ எடுத்துக்கொள்வதால் வேறுவிதமாகக் கூறினால் ab மட்டுமல்ல மற்றும் பலவற்றை எடுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் அதைச் செய்தவுடன் கூட்டலை பொருத்து மூடிய பண்பு உடையதாக இருக்கும் இது ஒரு நேரடியான பண்பு இது வளைய உறுப்பு மூலம் பெருக்கத்தின் கீழ் மூடிய பண்புடையதா J ஏதேனும் ஒரு உறுப்பை எடுத்துக் கொள்வோம் இங்கு R இல் r இன் தன்னிச்சையான உறுப்பை எடுத்துக்கொள்வோம் மேலும் அதன் பெருக்கலை எடுத்துக்கொள்வோம் r என்பது r என இருக்கும் நீங்கள் இதைச் செய்தால் ஒவ்வொரு பகுதியிலும் முதலில் உள்ள வகையான உறுப்புகள் I லும் வகையான உறுப்புகள் J இல் உள்ளது இங்கு r என்பது வளையத்தின் ஒரு உறுப்பு என்பது I இன் ஒரு உறுப்பு ஆகவே r I இல் உள்ளது ra2 I இல் உள்ளது ஆகவே இதன் கூட்டுத்தொகை யானது சரியான வகையில் அமைந்துள்ளது இதனால் இந்த கூட்டு தொகை IJ ல் உள்ளது வளைய பெருக்கங்களின் கீழ் IJ வும் மூடிய பண்புடையது ஆகவே IJ ஒரு சீர்மமாகும் தற்பொழுது எடுத்துக்காட்டுகளாக முழு எண்களைப் பார்ப்போம் R என்பது முழு எண் I என்பது 2Z J என்பது 3Z என முன்புபோலவே எடுத்துக் கொள்வோம் இந்த விஷயத்தில் I J உண்மையில் Z என்று பார்த்தோம் I வெட்டுJ என்ன என்பதையும் பார்த்தோம் இப்போது நான் I மடங்கு J பற்றி பார்ப்போம் I மடங்கு J கணக்கிடுவோம் நீங்கள் 2Z இல் ஏதாவது ஒரு உறுப்பை எடுத்துக் கொள்ளுங்கள் 3Z இல் ஏதாவது ஒரு உறுப்பை எடுத்துக் கொள்கிறீர்கள் அவற்றை பெருக்கவும் எடுத்துக்காட்டாக 4 மற்றும் 3 ஐ எடுத்துக்கொள்வோம் 4 என்பது I இல் உள்ளது 3 என்பது J இல் உள்ளது 4 முறை 3 இது 12 ஆகும் நீங்கள் அந்த 12 ஐ எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள் மற்றொரு உறுப்பை எடுக்கலாம் 8 என்பது I இல் உள்ளது கழித்தல் 6 J இல் உள்ளது 8 மடங்கு கழித்தல் 6 என்பது 48 ஆகும் நான் இன்னும் சிலவற்றை செய்யப்போகிறேன் 10 என்பது I இல் உள்ளது 9 என்பது J இல் உள்ளது இதன் பெருக்கல் கழித்தல் 90 இந்த 3 விஷயங்களின் கூட்டுத்தொகையை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள் 12 48 90 என்பது IJயில் உள்ளது சரி இது 126 இது I J இன் ஒரு உறுப்பு நீங்கள் இதுபோன்ற பல உறுப்புகளை உருவாக்கலாம் இப்போது இதை எவ்வாறு விவரிக்கிறீர்கள் இது போன்ற பல உறுப்புகளை நீங்கள் உருவாக்கலாம் ஆனால் பொது யோசனை உங்களுக்கு தெளிவுபடுத்தும் இதைப் பற்றி நீங்கள் இங்கு சிந்தித்தால் எனக்கு 12 கிடைக்கிறது எனக்கு 48 கிடைக்கிறது எனக்கு 90 கிடைக்கிறது அவை ஒவ்வொன்றும் 6 ஆல் வகுக்கப்படுகின்றன இதைப் பற்றி நீங்கள் நினைத்தால் அது எளிதானது ஏனென்றால் 2Z இலிருந்து வரும் ஒன்று மற்றொன்று 3Z இலிருந்து வருகிறது முதலாவது 2 இன் பெருக்கம் மற்றொரு 3 இன் பெருக்கம் அவற்றின் பெருக்கல் 6 இன் பெருக்கம் வரும் பதில் எல்லாம் 6 இன் மடங்கு ஆகும் இது 6 இன் மடங்கு நான் இப்போது காட்டியிருப்பது என்னவென்றால் IJயின் ஒவ்வொரு உறுப்பு 6 இன் பெருக்கமாகும் நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்கள் இதைப் பற்றி சிந்தியுங்கள் இது ஒன்றும் கடினம் அல்ல IJயின் ஒவ்வொரு உறுப்பு பெருக்கல்களின் கூட்டுத்தொகையாகும் இதுபோன்ற ஒவ்வொரு பெருக்கல்களும் J ல் ஏதோவொன்றிலிருந்து வருகிறது I ஏதோ ஒன்று 2 இன் பெருக்கம் J ல் ஏதோ 3 இன் பெருக்கம் அவற்றின் பெருக்கல் 6 இன் பெருக்கம் உங்களிடம் 6 இன் பல மடங்குகளின் கூட்டுத்தொகை உள்ளது அவற்றின் கூட்டுத்தொகை 6 ன் மடங்காகும் IJ என்பது 6 இன் மடங்காகும் ஆகவே IJயில் 6 இன் மடங்குகள் மட்டுமே உள்ளன IJயின் ஒவ்வொரு உறுப்பு 6 இன் மடங்காகும் மறுபுறம் 6 இன் ஒவ்வொரு மடங்காகும் IJ அகும் இது உண்மையில் மிகவும் எளிதானது 6 இன் ஒவ்வொரு பெருக்கமும் IJ அது ஏன் 6 இன் பெருக்கல் என்றால் என்ன 6 இன் பெருக்கம் 6 மடங்கு n வடிவத்தில் உள்ளது 6 மடங்கு n என எழுதலாம் எடுத்துக்காட்டாக 2 முறை 3 n வலது 6 n என்பது 2 மடங்கு 3 n இது வரையறையின்படி I இல் உள்ளது இது J இல் உள்ளது 6 n என IJ இல் உள்ளது உண்மையில் 6 n என்பது ஒரு பெருக்கல் மட்டுமே அத்தகைய பெருக்கல்களின் வரையறுக்கப்பட்ட தொகையை கூட நீங்கள் எடுக்க வேண்டியதில்லை I J 6 இன் அனைத்து மடங்குகளையும் கொண்டுள்ளது IJ யின் ஒவ்வொரு உறுப்பும் 6 இன் பெருக்கமாகும் மேலும் அதற்கு ஒரே குறியீடு உள்ளது I J துல்லியமாக 6 Z ஆகும் IJ 6Z என நான் இங்கே எழுதுவேன் இந்த கணக்கை முடிக்க இந்த விஷயத்தில் I வெட்டு J ஐ கணக்கிடுவோம் இந்த வழக்கில் I வெட்டு J என்ன மீண்டும் நினைவில் கொள்ளுங்கள் I 2Z J 3Z I வெட்டு J என்றால் என்ன I வெட்டு J என்பது அனைத்து முழு எண் n ஆகும் அதாவது n என்பது I இல் உள்ளது அதாவது 2 என்பது n ஐ வகுக்கிறது n 3Z இல் உள்ளது 3என்பது n ஐ வகுக்கிறது இவை அனைத்தும் 2 ஆல் வகுக்கப்படும் மற்றும் 3 ஆல் வகுக்கப்படும் முழு எண்களாகும் ஆனால் இதன் பொருள் சரியாக 6 n ஐ வகுக்கிறது இந்த வழக்கில்Z IJ I வெட்டு J IJ இந்த குறிப்பிட்ட எடுத்துக்காட்டில் I J ஐ கணக்கிட்டுள்ளேன் ஆகவே I மற்றும் J I இருந்து நீங்கள் கட்டமைக்கக்கூடிய மிகப்பெரிய சீர்மமாக I J பெரும்பாலும் இருக்கிரது அவை சிறிய சீர்மங்கள் சில நேரங்களில் அவை சமமாக இருக்கும் இவை சீர்மங்களின் சில செயல்பாடுகள் இப்போது தொடரலாம் அடுத்து நான் செய்ய விரும்புவது சீர்மங்களைப் பற்றி தொடர்ந்து பேசுவதாகும் நாம் 6 கணக்கை செய்துள்ளோம் 7 வது கணக்கைத் தொடரலாம் 7 வது கணக்கு சீர்மங்களைப் பற்றியது பின்வருவனவற்றைப் பார்ப்போம் R முதல் R வரையிலான ஒரு காப்பமைவியம் என்று சொல்லலாம் நான் செய்ய விரும்புவது என்னவென்றால் இமேஜ் மற்றும் சீர்மங்களின் நேர்மாறு இமேஜ் பற்றி பேச விரும்புகிறேன் முதல் கருத்து என்னவென்றால் I' என்பது R' ன் ஒரு சீர்மமாக இருந்தால் I என்பது R ன் சீர்மமாகும் இது நிருபனம் வெளிப்படையானது ஆகவே நிரூபிக்க தேவையில்லை இது முதல் கருத்து

நீங்கள் ஒரு சீர்மத்தின் நேர்மாறு பிம்பத்தை எடுத்துக்கொள்கிறீர்கள் அது ஒரு சீர்மமாகும் ஆதாரம் மீண்டும் இது மிகவும் தெளிவாக உள்ளது கூட்டலை பொருத்து மூடிய பண்பு உடையதாக இருக்கும் என சொல்ல வேண்டும் a தன்னிச்சையான வளைய உறுப்பு மூலம் பெருக்கலின் கீழ் மூடிய பண்பு உடையதாக இருக்கும் ஆகவே a மற்றும் b ஆகியவை ஆகும் இது I ல் சீர்மமாகும் ஆனால் φ என்பது I ல் உள்ளது a b என்பது உள்ளது ல் இரண்டு தன்னிச்சையான உறுப்புகளுடன் தொடங்கினோம் அவற்றின் தொகை ல் இருப்பதைக் காட்டியுள்ளோம் இப்போது மற்றும் r ஐ R இல் எடுத்துக் கொள்வோம் இப்போது இந்த தரவு φ என்பது I ல் உள்ளது அவற்றின் பெருக்கல் I ல் உள்ளது வளைய சீர்மமாகும் இதன் பொருள் φ of ra என்பது I' ல் உள்ளது ஏனெனில் φ என்பது ஒரு ஹோமோமார்பிசம் அதாவது ra என்பது இது மிகவும் நேரடியானது ஒரு சீர்மத்தின் நேர்மாறு பிம்பம் ஒரு சீர்மமாகும் ஒரு சீர்மத்தின் பிம்பம் என்ன இங்கே நாம் அந்த φ சர்ஜெக்டிவ் என்று கருத வேண்டும் சர்ஜெக்டிவ் என்றால் என்ன இதுது φ onto என்பதற்கான மற்றொரு சொல் அதாவது R'ன் ஒவ்வொரு உறுப்பும் ஏதோவொன்றின் பிம்பம் பிம்பம் R' க்கு சமம் I ஒரு சீர்மமாக இருக்கட்டும் பின்னர் φ என்ற வடிவத்தில் உள்ளன ஹோமோமார்பிசத்தின் வரையறையின்படி φ வடிவத்தின் உறுப்புகளின் தொகுப்பாகும் இப்போது R' இன் ஒரு தன்னிச்சையான வளைய உறுப்பு மற்றும் φஇல் இருப்பதால் r R இல்உள்ளது இப்போது r' மடங்கு φ ஒரு சீர்மமாகும் இங்கே கடைசி பயிற்சி என்னவென்றால் இந்த பயிற்சியில் கடைசி பகுதி ஒரு சீர்மத்தின் பிம்பம் பொதுவாக ஒரு சீர்மமாக இருக்காது உதாரணமாக வேறுவிதமாகக் கூறினால் எங்களுக்கு onto பண்பு தேவை உதாரணமாக கவனியுங்கள் Z முதல் R வரையிலான பிம்பத்தை விகிதமுறு எண்களுக்கு கருத்தில் கொள்ளுங்கள் இங்கே பிம்பம் ஒரு உள்ளடக்க கணம் முழு எண்ணிலிருந்து முழு எண்ணுக்கு செல்லுமாறு ஒரு சார்பு வரைபடத்தை வரையறுக்கிறேன் இங்கே ஒரு சீர்மத்தின் பிம்பம் ஒரு சீர்மமல்ல என்று நான் கூறுகிறேன் எடுத்துக்காட்டாக நான் முன்பு கருத்தில் கொண்ட 2Z ஐ சீர்மமாக எடுத்துக்கொள்ளுங்கள் 2Z இன் பிம்பம் என்ன இது 2Z தான் சரி இவை அனைத்தும் 2 இன் பெருக்கங்கள் மற்றும் பிம்பம் φ உண்மையில் உள்ளடக்க சார்பு மட்டுமே நீங்கள் ஒரு முழு எண்ணை எடுத்து அதை விகிதமுறு எண்களுக்குள் வைக்கிறீர்கள் பிம்பம் 2Z ஆகும் ஆனால் 2Z Q இன் சீர்மமா பிம்பம் வெறும் 2Z தான் நீங்கள் முழு எண்களின் தொகுப்பை சீர்மமா வேறுவிதமாகக் கூறினால் 2 இன் பெருக்கங்களின் தொகுப்பை இது Q இன் சீர்மமா இல்லை இது இல்லை ஏன் கூடாது Q என்பது ஒரு களம் Q இன் ஒரே சீர்மங்கள் என்பதை நாம் அறிவோம் Q இன் ஒரே சீர்மங்கள் 0 மற்றும் Q ஆகும் முந்தைய சிக்கலின் மூலம் Q இன் ஒரே சீர்மங்கள் 0 மற்றும் Q ஆகும் என நமக்குத் தெரியும் Qல் 2Z ஒரு சிரமம் அல்ல 2Z ல் 2 இருக்கும் I 2 என்பது Q ல் உள்ளது என்பதையும் 1 2 என்பது விகிதமுறு எண்களின் ஒரு உறுப்பு என்பதையும் நாம் அறிவோம் ஆனால் 1 2 மடங்கு 2 என்பது 1 இது 2Z இல் இல்லை 1 இரட்டை முழு எண் இல்லை 1 என்பது 2Z இல் இல்லை முழு எண்களில் இது ஏன் ஒரு பிரச்சினை அல்ல 2Z முழு எண்களில் ஏன் சிம்மம் ஏனென்றால் இந்த எடுத்துக்காட்டை சரி செய்ய Z இல் 1 2 கிடைக்கவில்லை Q இல் 1 ஆல் 2 கிடைக்கிறது 2Z இல் 1 2 ஆல் பெருக்கப்படுவது 2Z இல் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் 2Z ஒரு சீர்மமாக இருக்கும் ஆனால் அது இல்லை 2Z என்பது Q இன் சீர்மமல்ல ஆகவே பிம்பம் onto இல்லையென்றால் ஒரு சீர்மத்தின் பிம்பம் ஒரு சீர்மமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை ஏனென்றால் இங்கே உண்மையில் சார்பு வரைபடம் onto இல்லை Z முதல் Q வரையிலான செயல்பாடு ஒரு onto செயல்பாடு அல்ல இந்த பிம்பத்தின் இல்லாத விகிதமுறு எண்கள் நிறைய உள்ளன நிச்சயமாகபை onto வாக இருந்தால் ஒரு ன்சீர்மத்தின் பிம்பம் ஒரு சீர்மமாகும் என்பதை நாம் முந்தைய பகுதியில் காட்டியுள்ளோம் ஆனால் அது இல்லாவிட்டால் என்ன என்பதை இந்த எடுத்துக்காட்டு காட்டுகிறது இப்போது நான் இன்னும் ஒரு எடுத்துக்காட்டு செய்வேன் பின்னர் இந்த காணொளி நிறுத்திவிட்டு அடுத்த காணொளியில் மற்ற விஷயங்களுடன் தொடருவோம் இப்போது கணக்கு எண் என்ன என்று பார்ப்போம் எண் 8 கணக்கு எண் 8 நான் பின்வருவனவற்றைப் பற்றி பேச விரும்புகிறேன் R ஒரு வளையமாக இருக்கட்டும் R இன் ஒரு உறுப்பு R இன் ஒரு உறுப்பு நீல்பொடென்ட் என்று அழைக்கப்படுகிறது இது நமக்கு ஒரு புதிய எனில் இது நீல்பொடென்ட் ஆகும் இதுதான் ஒரு நீல்பொடென்ட் உறுப்பு இது ஒரு முக்கியமானது இது வளையக் கோட்பாட்டில் ஒரு முக்கியமான பண்பு a நலிபோடென்ட் உறுப்பு அதன் ஏதோ ஒரு அடுக்குக்கு 0 என்பது தீர்வாக இருக்கும் எடுத்துக்காட்டாக 0 உறுப்பு எப்போதும் நீல்பொடென்ட் ஏனெனில் 0 அடுக்கு 1 என்பது 0 0 ஒவ்வொரு வளையத்திலும் நீல்பொடென்ட் குறிப்பிட்ட எடுத்துக்காட்டுகளில் மற்ற நீல்பொடென்ட் உறுப்புகள் இருப்பதைக் காட்டுகின்றன 2 பார் ஸ்கொயர் 4 பார் ஆகும் சரி இது Z மோட் 4Z இல் பெருக்கப்படுகிறது a பார் முறை b பார் abபார் ஆகும் 2 பார் மடங்கு 2 பார் 2 முறை 2 பார் சரி ஆனால் அது 4 பார் 4 பார் என்றால் என்ன இங்கு 4 பார் 0 ஏனென்றால் நாங்கள் மட்டு 4 க்கு செல்கிறோம் 2 பார் நீல்பொடென்ட் உறுப்பு நான் இப்போது செய்ய விரும்பும் கணக்கு என்னவென்றால் அனைத்து நீல்பொடென்ட் என எடுத்துக் கொள்வோம் R இங்கே ஏதோ ஒரு வளையம் I ஒரு சீர்மம் என்பதைக் காட்டுங்கள் I என்பது R இல் ஒரு சீர்மம் என்பதைக் காட்டுங்கள் அதுதான் கணக்கு தீர்வு நான் விவரங்களை முழுமையாக செய்ய மாட்டேன் இது இப்போது உங்களுக்கு உறுப்புகள் மற்றும் சீர்மங்களுடன் பணிபுரிய வசதியாக இருக்கிறது இதை நாம் முடிக்க முடியும் இது ஏன் ஒரு சீர்மமானது மீண்டும் எதையாவது சரிபார்க்க ஒரு சீர்மமானது கூட்டலை பொறுத்து மூடிய பண்புடையதா தன்னிச்சையான வளைய பெருக்கத்தின் கீழ் மூடிய பண்புடையதா என்பதை நாம் சரிபார்க்க வேண்டும் ஆகவே a மற்றும் b ஆகியவை I இல் உள்ளன அதாவது a மற்றும் b ஆகியவை நீல்பொடென்ட் என்று சொல்லலாம் என இருக்குமாறு nm தேர்வு செய்வோம் இதுபோன்ற விஷயங்கள் இருக்கும் ஏனெனில் a மற்றும் b நீல்பொடென்ட் இப்போது a b என்பது I இல் உள்ளது என்பதை நீங்கள் காட்ட விரும்பினால் நான் என்ன செய்ய வேண்டும் அதை நான் சில பெரிய அடுக்காக உயர்த்த விரும்புகிறேன் அதை 0 க்கு சரி செய்ய சில அடுக்குகளை உயர்த்த விரும்புகிறேன் இப்போது நான் a அடுக்கு யைத் தேர்வு செய்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம் a ன் அடுக்கு என்ன நான் இங்கே a அடுக்கு k என வைத்தால் இது என்ன ஈருறுப்பு தேற்றத்தால் இதை வெவ்வேறு காரணிகளாகப் பிரித்து பெருக்கி இறுதியில் அவற்றை ஒன்றாக இணைக்க நீங்கள் கூட்டல் மற்றும் பெருக்கல் ஆகியவற்றின்பங்கீட்டுப் பண்பை பயன்படுத்தலாம் இது என இருக்கும் இங்குள்ள ஒவ்வொரு பகுதியும் 0 ஆக இருக்கும் அளவுக்கு நாம் பெரியதாக பெரியதாக தேர்வு செய்யலாமா ஆகவே a அடுக்கு n 0 என்பதை நாம் அறிவோம் 0 இப்போது எடுத்துக்காட்டாக0 மற்றும் என எடுத்துக் கொள்வோம் இந்த சூழ்நிலையில் நீல்பொடென்ட் உறுப்புகளை பெற நாம் 5 எடுத்துக்கொண்டு செய்து பார்க்கலாம் இது 0 ஆகும் 0 ஆக இருப்பதால் முதல் நான்கு உறுப்புக்கள் 0 ஆகும் ஆக இருப்பதால் கடைசி இரண்டு உறுப்புகள் மதிப்பு 0 ஆகும் ஆகவே a b0 ஆகும் இதை நாம் எளிதாக சரி பார்க்க முடியும் இந்த யோசனை அதை என்னிடம் சொல்லுகிறது இது ஒரு எடுத்துக்காட்டு பொதுவாக என இருக்கும்போது ab என்பதைக் குறிக்கிறது நீங்கள் ஒருவேளை ஒன்றின் மடங்கு மற்றொன்றாக எடுத்தால் இது mn ஐ விட குறைவாக இருக்கலாம் நான் அதைப் பற்றி உண்மையில் கவலைப்படவில்லை ஏனென்றால் நீங்கள் ஒவ்வொரு காலத்தையும் விரிவுபடுத்தும்போது ஒவ்வொரு ஈருறுப்பு காலமும் ஆக இருக்கும் ij குறைந்தபட்சம் n ஆக இருக்கும் ஏனெனில் அவை இரண்டும் n m விடக் குறைவாகவும் இருக்கக்கூடும் கூட்டு தொகை n m ஆக இருக்க வேண்டும் இங்கே ஒவ்வொரு கூட்டுதொகையும் ஈருறுப்பு குணகம் இருக்கும்போது அடுக்குகள் k k 1 1 k 2 2 0k என இருக்கும் இதைI J வரை சேர்க்கிறேன் n m வரை இருக்கும் I குறைந்தபட்சம் n ஆக இருக்கும் அல்லது J குறைந்தபட்சம் m ஆக இருக்கும் a மற்றும் b ஆகியவை நீல்பொடென்ட் ஆக இருந்தால் I இப்போது காட்டியிருப்பது என்னவென்றால் a மற்றும் b ஆகியவை நீல்பொடென்ட் இருந்தால் a b என்பது நில்போடென்ட் மேலும் r என்பது R லும் a என்பது I லும் இருந்தால்r a நீல்பொடென்ட் என்பதை இப்போது சரிபார்க்க வேண்டும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் I நல்போடென்ட் உறுப்புகளின் தொகுப்பு பின்னர்ஆக இருக்கும் n ஐ தேர்வுசெய்க வரையறையின்படி அத்தகைய n உள்ளது இப்போது நீங்கள் ra ஐ எடுத்துக் கொண்டால் இது இது 0 ra என்பதும் நீல்பொடென்ட் ஆகவே அது I இல் உள்ளது இதன் பொருள் நீல்பொடென்ட் உறுப்புகளின் தொகுப்பு ஒரு சீர்மத்தை உருவாக்குகிறது Rஒரு தன்னிச்சையான வளையம் இது அழைக்கப்படுகிறது இந்த சீர்மத்தை R இன் நில்ராடிகல் என்று அழைக்கப்படுகிறது இந்த எடுத்துக்காட்டை முடிக்க நில்ராடிகல்ஒரு வளையத்தில் ஒரு முக்கியமான சீர்மமாகும் Z இன் நில்ராடிகல் என்ன இதைப் பற்றி நீங்கள் நினைத்தால் இங்கே நீங்கள் ஒரு முழு எண்ணை எடுத்து அதன் ஏதோ ஒரு அடுக்கு 0 ஆக இருந்தால் அதாவது முழு எண் தானாகவே 0 ஆக இருக்க வேண்டும் நீலராடிகல் வெறும் 0 சீர்மமாக இருக்க வேண்டும் முந்தைய உதாரணம் R இருந்து Z மட்டு 4Z என எடுத்துக்கொண்டால் நில்ராடிகல் என்ன நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் 0 எப்போதும் எந்த வளையத்திலும் இருக்கும் ஏனெனில் பதில் நீல்பொடென்ட் ஆனால் 2 பார் ஒரு நீல்போடென்ட் உறுப்பு Z மோட் 4 Z இரு நிச்சயமாக 0 பார் 1 பார் 2 பார் 3 பார் ஆகிய உறுப்புகளை பெற்றிருக்கும் 1 பார் மற்றும் 3 பார் ஆகியவை நீல்பொடென்ட் அல்ல என்பதை நீங்கள் சரிபார்க்கலாம் மற்றும் தெளிவாக 0 பார் மற்றும் 2 பார் ஆகியவை நீல்பொடென்ட் இந்த எடுத்துக்காட்டுகள் மற்றும் பயிற்சிகள் a வளையத்தின் உறுப்புகள் வளையங்களின் சீர்மங்கள் மற்றும் பலவற்றோடு பணியாற்றுவதன் மூலம் உங்களுக்கு சில புரிதலை அளித்தன அடுத்த காணொளியில் வளையக் கோட்பாடு குறித்த நமது ஆய்வைத் தொடருவோம்